இந்த தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் முந்தைய தொகுதியில் நான் வாதித்ததைப் போல ஒரு ஒப் ஆம்பின் பயன்பாடு பற்றி விவாதிப்போம் ஒப் ஆம்பின் பயன்பாடு ஒரு உச்சக் கண்டுபிடிப்பான் ஆகும் இப்போது நீங்கள் மெதுவாகவும் படிப்படியாகவும் பார்த்தீர்கள் என்றால் தோழர்களே நான் உங்களுக்கு பல பயன்பாடுகளைக் காட்ட முயற்சிக்கிறேன் ஒப் ஆம்பின் பண்புகளிலிருந்து உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் உள்ளீட்டு சார்பு கரெண்ட் ஆகியவற்றை நாங்கள் படித்தோம் மிகவும் எளிமையானது பின்னர் நாங்கள் கொஞ்சம் சிக்கலான சுற்றுகளுக்குச் செல்கிறோம் சில உண்மையான மின்னணு தொகுதிகளில் நீங்கள் உண்மையிலேயே சுற்றை பயன்படுத்தக்கூடிய சுற்றுகளை நாங்கள் அடைந்திருப்பதை இங்கே காணலாம் உண்மையான மின்னணு தொகுதி எடுத்துக்காட்டாக நீங்கள் பீக் டிடெக்டரைப் பற்றி பேசினால் நீங்கள் ஏடிசி ஒன்றில் பார்ப்பீர்கள் இதை ஒப்பீட்டாளராகப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் உங்கள் ஃபிளாஷ் ஏடிசியான மின்னழுத்தங்களை ஒப்பிடுகிறீர்கள் எனவே இப்போது நாம் மின்னணு சுற்றுகளை வடிவமைக்க op amp ஐப் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்க்கிறோம் அந்த சுற்றுகளை நீங்கள் மேலும் சிக்கலான சுற்றுகளில் பயன்படுத்தலாம் எனவே இது பயன்பாட்டின் சிக்கலை சிறிது அதிகரிக்கிறது இங்கே நீங்கள் op amp ஐப் பார்ப்பீர்கள் இது எவ்வாறு பீக் டிடெக்டர் ஆக பயன்படுத்தப்படலாம் என்பதை பார்ப்போம்சரி எனவே இதை நீங்கள் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை திரையில் பார்ப்போம் எனவே நாம் op ampஐ பீக் டிடெக்டராக பேசும்போது ஒரு நீங்கள் முதலில் பார்க்க வேண்டியது பீக் டிடெக்டரின் செயல்பாடு எனவே பீக் டிடெக்டரின் செயல்பாடு எதுவும் இல்லை என்னவென்றால் உள்ளீட்டின் உச்ச மதிப்பைக் கண்டறிவது மட்டுமே எனவே உள்ளீட்டின் உச்ச மதிப்பு என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் பீக் டிடெக்டர் சுற்றை பயன்படுத்தலாம் அதாவது எனக்கு இது போன்ற உள்ளீட்டு சமிக்ஞை இருந்தால் எனது உள்ளீட்டின் உச்சநிலை என்ன இது உச்சமா அல்லது இது எனது உள்ளீட்டு சமிக்ஞையின் உச்சமா நான் புரிந்து கொள்ள விரும்பினால் நான் பீக் டிடெக்டர் சுற்றை பயன்படுத்தவேண்டும் சுற்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது இங்கே உள்ளது இது ஒரு சமிக்ஞையின் மின்னழுத்த சிகரங்களைப் பின்பற்றி ஒரு மின்தேக்கியின் மிக உயர்ந்த மதிப்பு ஐ சேமிக்கிறது அதாவது எங்களிடம் மின்தேக்கி உள்ளது இப்போது நாங்கள் இங்கே உள்ளீட்டு சமிஞையை பயன்படுத்துகிறோம் பின்னர் உள்ளீட்டு சமிக்ஞையின் அடிப்படையில் கேத்தோடோடு ஒப்பிடும்போது அனோட் நேர்மறையாக இருந்தால் இது மின்னழுத்த ஃபாலோயராக செயல்படும் அல்லது அது இடையகமாக மாறும் எனவே இது ஒரு மின்னழுத்த ஃபாலோயர் அல்லது இடையகமாக இருக்கும்போது என்ன நடக்கும் எனது மின்தேக்கி சார்ஜ் செய்யத் தொடங்கும் இங்கு வெளியீட்டில் ஒரு சமிக்ஞையைக் காண முடியும் எனவே நான் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை வைத்திருக்கும்போது அது ஒரு சைன் அலைக்கு பதிலாக குறைவாக இருக்கும் நீங்கள் பார்ப்பது போல உள்ளீட்டு மின்னழுத்தம் இயற்கையில் மாறுபடும் என்றால் இது எனது உள்ளீட்டு மின்னழுத்தம் இப்போது எது உச்சம் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே ஆரம்பத்தில் இது இந்த குறிப்பிட்ட மதிப்பு நிலையை அடையும் போது எனது மின்தேக்கி சார்ஜ் செய்யத் தொடங்கும் அது இந்த மதிப்பை சேமிக்கும் இது ஒரு உச்சம் வரை முந்தைய உச்சத்தை விட அதிகமாக தோன்றும் என் மின்தேக்கி நிறைவுற்றதாக இருக்கும் அல்லது அது அதே மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் உள்ளீட்டில் உள்ள சமிக்ஞை முந்தைய சமிக்ஞையை விட அதிகமாக இருப்பதை நான் கண்டவுடன் மின்தேக்கி மீண்டும் சார்ஜ் செய்யத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் அதே சமிக்ஞையை வைத்திருப்பீர்கள் நீங்கள் அதே சமிக்ஞையை வைத்திருங்கள் மற்றொரு சிகரம் தோன்றும் வரை அந்த மற்றொரு சிகரம் முந்தைய உச்சத்தை அதை விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த உச்சநிலை இந்த உச்ச நிலையை விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம் நான் பி 1 உச்ச 1 பி 2 உச்ச 2 பி 3 உச்ச 3 என்று சொன்னால் பின்னர் பி 1 பி 2 ஐ விட குறைவாக பி 3 ஐ விட குறைவாக உள்ளது அதனால்தான் நான் மின்தேக்கி சமிக்ஞையை வரைந்தால் நான் பி 1 போன்ற சமிக்ஞையைப் பார்க்கிறேன் அது அதைப் பிடித்துக் கொண்டிருக்கிறது பின்னர் உச்ச 2 தோன்றியவுடன் உச்சம் 2 அதைப் பிடித்துக் கொள்ளும் உச்ச 3 அதைப் பிடித்துக்கொள்வது போல் தோன்றும் எனவே நான் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் உள்ளீட்டில் தோன்றிய எனது சமிக்ஞை உச்ச மதிப்பு இதுதான் என்பதை நான் காணலாம் புரிந்துகொள்ள எளிதானது மற்றும் செயல்படுத்த எளிதான சுற்று சரி உங்களுக்கு என்ன தேவைப்படும் உங்களுக்கு 1 டையோடு மற்றும் ஒரு மின்தேக்கி தேவை நிச்சயமாக ஒரு செயல்பாட்டு பெருக்கி எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்று ஒரு சமிக்ஞையின் மின்னழுத்த சிகரங்களைப் பின்பற்றி ஒரு மின்தேக்கியின் மிக உயர்ந்த மதிப்பை சேமிக்கிறது அதைத்தான் நாங்கள் விவாதித்தோம் அதிக உச்ச சமிக்ஞை வரும்போது மின்தேக்கி புதிய உச்ச உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு அல்லதுநெருங்கிய மதிப்புக்கு சார்ஜ் செய்யப்படும் இதைத்தான் நாம் இங்கிருந்து இங்கே பார்க்கிறோம் இதனால் மின்தேக்கி சார்ஜ் செய்வதன் மூலம் மின்தேக்கி உச்ச மதிப்பை சேமிக்கிறது அது வெளியேற்றப்படும் வரை எனவே நீங்கள் வெளியேற்றும் வரை அது மதிப்பைக் கொண்டிருக்கும் Vc ஐ விட Vi அதிகமாக இருந்தால் மின்தேக்கி முழுவதும் மின்னழுத்தத்தை விட Vi அதிகமாக இருந்தால் டையோடு Dமுன்னோக்கி சார்பாக உள்ளது ஒப்புக்கொள்கிறீர்களா நீங்கள் பார்ப்பதால் இங்கே ஒப்பிடும்போது இது அதிக திறன் கொண்டதாக இருக்கும் அதனால்தான் அனோட் மற்றும் கேத்தோடு எனவே டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும் ஆனால் Vc ஐ விட Vi குறைவாக இருந்தால் பின்னர் டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும் எனவே இப்போது முதல் நிபந்தனை Vi ஐ விட Vc பெரிதாக இருக்கும் என்பதை பார்ப்போம் டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கிறது எனவே சார்புக்கு சுற்று ஒரு மின்னழுத்த ஃபாலோயராக மாறுகிறது ஏனென்றால் முன்னோக்கி சார்பு இருக்கும்போது சுற்று மின்னழுத்தத்தைப் பின்பற்றுபவராக மாறுகிறது எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் Vo Vc மின்னழுத்தத்தை ஐ மீறும் வரை Vi ஐப் பின்தொடர்கிறது இப்போது Vi Vc ஐ விடக் குறைவாக இருந்தால் இந்த விஷயத்தில் எனது டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும் ஏனெனில் என் உள்ளீட்டு சமிக்ஞை அதாவது ஆனோடில் இருக்கும் சமிஞை இது கத்தோடில் உள்ள மின்னழுத்தத்தை விட குறைவாக உள்ளதுஅதாவது எனது டையோடு தலைகீழ் சார்புடையதாகும் எனவே மின்தேக்கி துண்டிக்கப்படும் சுற்று திறந்திருக்கும் எனவே நான் டையோடு இல்லாதபோது அதை வரைந்தால் என்ன நடக்கும் எனக்கு ஒப் ஆம்ப் உள்ளது டையோடு இல்லை எனவே எனக்கு இங்கு மின்தேக்கி இல்லை தலைகீழ் சார்புடையது இருப்பதனால் டையோடு செயல்பட முடியாது என்பதால்சுற்று துண்டிக்கப்பட்டுள்ளது அல்லது டையோடு சுற்றிலிருந்து துண்டிக்கப்படுகிறது எனவே மின்தேக்கி உள்ளீட்டு சமிக்ஞை மீண்டும் Vc ஐ விட அதிகமான மதிப்பை அடையும் வரை உச்ச உள்ளீட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது அதாவது ஆரம்பத்தில் Vc ஐ விட அதிகமாக இருந்தால் மின்தேக்கி சார்ஜ் செய்யத் தொடங்கும் Vc ஐ விட Vi குறைவாக இருக்கும்போது இந்த டையோடு துண்டிக்கப்படுகிறது எனவே மின்தேக்கி இந்த மதிப்பைக் கொண்டிருக்கும் மீண்டும் உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞை உங்கள் Vc யை விட அதிகமாக இருக்கும்போது மீண்டும் உங்கள் டையோடு கடத்தும் உங்கள் மின்தேக்கி மீண்டும் வேறுபட்ட கட்டண மதிப்பு அல்லது மின்தேக்கி முழுவதும் வெவ்வேறு மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பயன்பாட்டையும் காட்டுகிறோம் மெதுவாகவும் படிப்படியாகவும் நாங்கள் அந்த இடத்திற்கு நகர்கிறோம் என்று நான் சொன்னேன் இப்போது நீங்கள் சுற்றை வடிவமைக்க முடியும் இந்த சுற்றுகளின் பயன்பாடு சரியாக என்ன என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் பீக் டிடெக்டர் சோதனை மற்றும் அளவீட்டு கருவி மற்றும் வீச்சு பண்பேற்றம் தொடர்புகளில் பயன்படுத்தப்படுகிறது உங்கள் இளங்கலையில் மின்னணு தகவல்தொடர்பு படிப்பில் இதை நீங்கள் படித்திருக்கலாம் வீச்சு மாற்றங்கள் என்றால் என்ன அதிர்வெண் பண்பேற்றங்கள் என்றால் என்ன மேலும் அலைவீச்சு பண்பேற்றம் மற்றும் அதிர்வெண் பண்பேற்றத்திற்கு என்ன வகையான சுற்றுகள் இருக்கின்றன எனவே வீச்சு பண்பேற்றம் தகவல்தொடர்புகளைப் பற்றி நாங்கள் பேசினால் இன்று நாங்கள் காட்டியதைப் போன்ற சுற்று ஒன்றை நீங்கள் காண்பீர்கள் இது உங்கள் பிக் டிடெக்டர் ஆகும் எனவே இப்போதுஇந்த பீக் டிடெக்டரை வடிவமைப்பது மற்றும் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது இந்த பீக் டிடெக்டரை ப்ரெட்போர்டில் செயல்படுத்த முயற்சிப்போம் பின்னர் இந்த பீக் டிடெக்டரை செயல்படுத்துகையில் இங்கே காட்டப்பட்டுள்ள சுற்றுகளை எடுத்துக்கொள்வோம் மேலும் மல்டிசிமிலும் நாம் செயல்படுத்துவோம் எனவே ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துவதிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே பீக் டிடெக்டரின் செயல்பாட்டைப் படிப்பது அதுவே எங்கள் நோக்கம் சரியா முதலில் நாம் படம் 4 இல் காட்டப்பட்டுள்ளபடி சுற்றை இணைக்க வேண்டும் இது இதற்கு ஒத்த சுற்று நீங்கள் அதை இணைத்தால் நீங்கள் மின்தேக்கியை தரைக்கு ஷார்ட் செய்யலாம் எனவே நீங்கள் இங்கே ஒரு சுவிட்சாக இணைத்தால் மின்தேக்கி வெளியேறும் வி 1 இல் ஜெனரேட்டரிலிருந்து 5 கிலோஹெர்ட்ஸ் மின்னழுத்தத்தின் சைன் அலை உள்ளீட்டைப் பயன்படுத்துங்கள் நாம் 1 வோல்ட் படிகளில் மின்னழுத்தத்தை மாற்றலாம் மின்தேக்கி சி முழுவதும் வெளியீட்டைக் கவனிக்கவும் மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தத்தை பற்றிய கருத்தை கூறவும் எனவே வடிவமைப்பதற்காக இந்த குறிப்பிட்ட பரிசோதனையை ப்ரெட்போர்டில் காண்பிப்பதற்காக அனில் விஷ்ணுவை வரவேற்கிறோம் ப்ரெட்போர்டில் சுற்றுவட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை அவர் நமக்குக் காண்பிப்பார் மேலும் சுற்றுவட்டத்தைக் நம்மால் காண முடியும் எனவே இப்போது என் கையில் ப்ரெட்போர்டை நீங்கள் காண முடிந்தால் நீங்கள் என்ன பார்க்க முடியும் நீங்கள் ஒரு மின்தேக்கியைக் காண முடிகிறது எனவே இது ஒரு மின்தேக்கி பின்னர் நமக்கு ஒரு டையோடு உள்ளது செயல்பாட்டு பெருக்கி எங்களிடம் உள்ளது என் டையோடு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அனோட் டு கேத்தோடு மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மின்தேக்கி கேத்தோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இங்கிருந்து நான் வெளியீட்டை அளவிட வேண்டும் இங்கிருந்து வெளியீட்டை நான் கவனிக்க வேண்டும் நான் சார்பு மின்னழுத்தத்தை செயல்பாட்டு பெருக்கியில் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் சரி எனவே நான் இந்த எல்லாவற்றையும் செய்யும்போது செயல்பாட்டு பெருக்கி முழுவதும் சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது op amp இல் உள்ளீட்டைப் பயன்படுத்துங்கள் செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டை என்னால் காண முடியும் அதற்காக நாம் செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பயன்படுத்த வேண்டும் எனவே டிசி மின்சாரம் எங்களிடம் உள்ளது பின்னர் எங்களிடம் செயல்பாட்டு ஜெனரேட்டர் உள்ளது அலைக்காட்டி எங்களிடம் உள்ளது 3 விஷயங்கள் எங்களிடம் டிசி மின்சாரம் செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் அலைக்காட்டி உள்ளது முதலாவதாக நாங்கள் சார்பு மின்னழுத்தத்தை இணைக்கிறோம் எனவே ஒப் ஆம்ப் முழுவதும் ப்ளஸ் 15 கழித்தல் 15 இதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போது நாம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த வேண்டும் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை எங்கே பயன்படுத்துவது செயல்பாட்டு பெருக்கி அல்லது உள்ளீட்டின் உள்ளீட்டிற்கு 5 கிலோ ஹெர்ட்ஸ் 1 வோல்ட் பீக் டு பீக் பயன்படுத்த வேண்டும் எனவே இப்போது நாங்கள் முதல் ஆய்வை இணைத்துள்ளோம் என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் நாங்கள் இணைக்கிறோம் உச்சகட்ட கண்டுபிடிப்பாளரின் வெளியீட்டை அலைகாட்டிக்கு இணைக்கிறோம் எனவே நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பார்க்கலாம் அதனுடன் தொடர்புடைய வெளியீட்டு சமிக்ஞையையும் நாம் காணலாம் இப்போது இது 1 வோல்ட்டில் உள்ளது மற்றும் அதிர்வெண் 5 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் Student Refer Time 1419 ஆமாம் எனவே இப்போது நாங்கள் மெதுவாக மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறோம் நீங்கள் இப்போது 2 6 ஐக் காணலாம் நீங்கள் பார்க்கலாம் அது மின்னழுத்தத்தின் அதிகபட்ச உச்சத்தை பின்பற்றுகிறது எனவே இப்போது மீண்டும் அவர் குறைந்து வருகிறார் அது உள்ளீட்டு சமிக்ஞையைப் பின்பற்றுவதை நீங்கள் காணலாம் இது மீண்டும் அதிகரிக்கும் இது உள்ளீட்டு சமிக்ஞையை சரியாகப் பின்தொடர்கிறது எனவே அது செயல்படுவதை நீங்கள் மிகச்சிறப்பாக காணலாம் மற்றும் உச்ச கண்டறிதலைப் பின்தொடர்வதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் உள்ளீட்டு சமிக்ஞையில் மிக உயர்ந்த சிகரத்தை நீங்கள் காணலாம் அது அதைப் பின்பற்றுகிறது எனவே இவ்வாறு தான் உள்ளீட்டு சமிக்ஞையில் மின்னழுத்த உயரத்தை அதிகரிக்கலாம் அல்லது உள்ளீட்டு சமிக்ஞையில் மின்னழுத்தத்தை குறைக்கலாம் மற்றும் பீக் டிடெக்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையை மாற்றும்போது பீக் டிடக்டர் இன் வெளியீடு என்ன எனவே இப்போது மல்டிசிமில் அதே சுற்றுவட்டத்தைப் பார்ப்போம் மேலும் மல்டிசிம் பயன்படுத்தி பிரட்போர்டில் நாங்கள் வடிவமைத்துள்ள சுற்று போன்ற ஒரு சுற்றை எவ்வாறு வடிவமைக்க முடியும் மல்டிசிமில் அதே சுற்று வடிவமைப்பதற்காக நாங்கள் அதையே செய்வோம் எங்களுடன் சேர சீதாராமைக் கேட்போம் எனவே சீதாராம் எங்களுடன் இருக்கிறார் இப்போது நீங்கள் திரையைப் பார்த்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் உருவாக்குகிறோம் ஒரு புதிய ஃபைலை மற்றும் நாங்கள் பழைய ஃபைல்களை சேமிக்கிறோம் எனவே நீங்கள் இந்த சிமுலேட்டர்களை இயக்க விரும்பினால் மீண்டும் நாம் அதே சுற்றை பயன்படுத்தலாம் எனவே நாங்கள் ஒரு புதிய வெற்று ஃபைலை உருவாக்கியுள்ளோம் பின்னர் இங்கே மீண்டும் அதே காரியத்தைச் செய்வோம் நாங்கள்செயல்பாட்டு பெருக்கி அல்லது ஒப்பீட்டாளரை இழுப்போம் பின்னர் நாம் வெளியீட்டை இணைக்கிறோம் டையோடுக்கான ஒப் ஆம்பில் அதே சுற்றுகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் அதை நீங்கள் திரையின் இடது பக்கத்தில் காணலாம் சர்க்யூட்டை வடிவமைக்க முயற்சிக்கிறோம் மல்டிசிம்மை பயன்படுத்தி அதை நீங்கள் திரையின் இடது பக்கத்தில் காணலாம் அவர் எதைச் செயல்படுத்த முயற்சிக்கிறாரோ கவனமாகப் பார்த்து அதை வீட்டிலேயே செய்ய முயற்சி செய்யுங்கள் இது ஒரு இலவச மென்பொருள் நீங்கள் உங்கள் சுற்றுகளை முயற்சி செய்து சோதிக்கலாம் சமிக்ஞையை அங்கீகரித்து பின்னர் வெளியீட்டை தலைகீழ் முனைக்கு இணைக்கவும் இப்போது நண்பர்களே மின்சாரம் அல்லது வெளியீட்டை கிரௌண்ட் செய்ய மறந்துவிடாதீர்கள் இல்லையெனில் வெளியீட்டு மின்னழுத்தத்தை நீங்கள் காண முடியாது இப்போது நாங்கள் சுவிட்சைத் தேர்ந்தெடுக்கிறோம் நீங்கள் மின்தேக்கி முழுவதும் சுவிட்சை இணைக்க வேண்டும் இப்போது உள்ளீட்டில் உள்ள மின்னழுத்தத்தைப் பார்க்கிறோம் மேலும் வெளியீடு மின்னழுத்தத்தைப் பார்க்கிறோம் மற்றும் மின்தேக்கி முழுவதும் வெளியீட்டு சமிக்ஞையைப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் உருவகப்படுத்துதலை அழுத்தும்போது அதை இப்போது நீங்கள் காண முடியும் உயர் மின்னழுத்தம் சுமார் 1 வோல்ட் மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தமும் 1 வோல்ட்டுக்கு அருகில் உள்ளது நான் எனது மின்னழுத்தத்தை மாற்றினால் எனது வெளியீடு உள்ளீட்டு சமிக்ஞையில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த மின்னழுத்தத்தைப் பின்பற்றுகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் உள்ளீட்டு சமிக்ஞையில் உச்ச மின்னழுத்தத்தில் மட்டுமே அதிக மின்னழுத்தத்தைக் காண்பிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது சிமுலேஷனின் அழகு நீங்கள் உள்ளீட்டில் மின்னழுத்தத்துடன் விளையாடலாம் மற்றும் உடனடியாக வெளியீட்டில் மாற்றத்தைக் காணலாம் உங்களுக்கு உண்மையில் இந்த முடிவுகளைப் பெற டி சி மூல அல்லது செயல்பாட்டு ஜெனரேட்டர் அல்லது அலைக்காட்டி தேவையில்லை ஆனால் நீங்கள் உண்மையில் சுற்றுகளை வடிவமைக்கும்போது அல்லது நீங்கள் பிரட்போர்டை வடிவமைக்கும்போது பயன்படுத்தினால் நீங்கள் பல நடைமுறை சிக்கல்களைக் பார்ப்பீர்கள் அதனால்தான் உருவகப்படுத்துதல்களைச் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் சுற்றுகளை ப்ரெட்போர்டில் முயற்சிப்பது எப்போதும் நல்லது இப்போது நீங்கள் இங்கே காணலாம் அவர் மின்னழுத்தத்தை மாற்றும்போது நீங்கள் தெளிவாகக் காணலாம் வெளியீடு உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் உச்சத்தை பின்பற்றுகிறது அல்லது கண்டறிகிறது நீங்கள் மின்னழுத்தத்தைக் குறைத்தால் அது பின்பற்றுகிறது நாங்கள் மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறோம் அது உச்சத்தை கண்டுபிடிக்கும் எனவே சுற்று வேலை செய்வதை விரைவாகப் பார்ப்பதற்கான சிறந்த வழி இதுதான் இவ்வாறு நீங்கள் பீக் டிடெக்டரை செயல்படுத்த முடியும் எனவே விஷயம் என்னவென்றால் எப்படி பீக் டிடெக்டர் வேலை செய்கிறது என்ற கோட்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள கொண்டால் பின்னர் நாம் ப்ரெட்போர்டில் உருவாக்கிய சுற்றை உருவாக்க முடியும் மற்றும் இறுதியாக நீங்கள் மல்டிசிம் பயன்படுத்தி உருவகப்படுத்துதலைப் பார்க்க முடியும் எனவே இப்போது செயல்பாட்டு பெருக்கியின் பயன்பாடுகளை நாம் இன்னும் அடுத்த வகுப்பில்பார்க்க வேண்டும் ஆனால் செயல்பாட்டு பெருக்கியின் மற்றொரு பயன்பாட்டை உங்களுக்குக் காட்ட முயற்சிப்பேன் அது உங்கள் கிளாம்பர் கிளாம்பர் என்றால் என்ன நீங்கள் க்ளாம்ப் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு கிளாம்பர்ரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கிளாம்பர்ரை ப்ரெட்போர்டிலும் மற்றும் உருவகப்படுத்துதலைச் செய்வோம் ப்ரெட்போர்டில் செய்ய வேண்டாம் ஏனென்றால் ப்ரெட்போர்டில் சுற்றுகளை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே சுற்றுவட்டத்தை ப்ரெட்போர்டில் உங்களுக்குக் காட்ட நான் விரும்பவில்லை ஏனென்றால் நீங்களே சோதனைகளைச் செய்ய முடியும் என்று இப்போது நான் நம்புகிறேன் சோதனைகளை உங்களுக்குக் காண்பிக்கும் காரணம் என்னவென்றால் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்தி சோதனையின் அடிப்படையில் கோட்பாட்டில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை இப்போது நீங்கள் நிரூபிக்க முடியும் இந்த பரிமாற்றத்திற்கு இதுவரை நாங்கள் செய்ததில் நீங்கள் பெறுவது போதுமானது என்று நான் நினைக்கிறேன் உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்துவது ப்ரெட்போர்டை எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது எப்படி செய்வது என்பது பற்றிய அடிப்படை புரிதல்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்